மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் கேஷ் ப்லோ மேனேஜ்மென்ட் யை எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றி விவாதிக்கப்பட்டது எனவே இந்த 3 நடவடிக்கைகள் தெளிவாகக் கூறப்பட்டது செயல்பாடுகளிலிருந்தும் பின்னர் முதலீட்டு நடவடிக்கைகளிலிருந்தும் மற்றும் நிதி நடவடிக்கைகளிலிருந்தும் எவ்வளவு பணம் வருகிறது என்பதை கேஷ் ப்லோ மேனேஜ்மென்ட் ல் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் எனவே அதை தெளிவாகக் கண்டறிய முடியும் இதன் மூலம் செயல்பாடுகளில் இருந்து எவ்வளவு பணம் வருகிறது மற்ற இரண்டு நடவடிக்கைகளிலிருந்து எவ்வளவு வருகிறது என்பதை நாம் தெளிவாகக் கண்டறிய முடியும் ஏனென்றால் எந்தவொரு உற்பத்தி செயல்பாடுகளிலும் பணம் முக்கிய ஆதாரமாக இருக்க வேண்டும் ஆனால் முதலீடு மற்றும் நிதி நடவடிக்கைகள் அல்ல எனவே நாம் அதைச் சரிபார்க்க வேண்டும் மேலும் இலாப நட்டக் கணக்கின் வருமான அறிக்கையால் டெபிட் பின்னர் ஒரு நிறுவனத்தின் பணப்புழக்கத்தை பற்றி பேசுவோம் அது ஒரு பெரிய கருத்து ஆனால் நீங்கள் ப்யுர லிக்விடிடீ பற்றி பேசினால் பின்னர் அது சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் நீங்கள் பணமாக வைத்திருக்கக்கூடிய பணத்தின் ஒரு பகுதி மற்றும் மீதமுள்ள பணத்தை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் ஏனென்றால் எந்தவொரு பணத்தையும் சும்மா வைத்திருந்தால் இது ஒரு செலவை ஏற்படுத்தும் அந்த செலவைத் தவிர்ப்பதற்கு பணத்தை ரொக்கமாக வைத்திருக்க வேண்டும் இது ப்யுர லிக்விடிடீ வை உருவாக்க வேண்டும் எனவே பணத்தின் ஒரு பகுதியை நீங்கள் ஆபத்தான பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் மற்றும் பணத்தின் மற்றொரு பகுதியை குறைந்த ஆபத்தான பத்திரங்களில் அல்லது மிகக் குறைந்த ஆபத்து பத்திரங்களில் வைக்கலாம் எனவே இந்த முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானம் நிர்வகிக்கப்படுகிறது என்றும் ஆபத்து கூட கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே முற்றிலும் ஆபத்து இல்லாத அந்த பத்திரங்களில் முதலீடு செய்வது மட்டுமல்ல உதாரணமாக கருவூல பில்கள் ஆபத்து இல்லாத பத்திரங்களைப் பற்றி நீங்கள் பேசினால் நீங்கள் கருவூல பில்களில் முதலீடு செய்கிறீர்கள் ஏனெனில் அவை அரசாங்கத்திற்கு சொந்தமானவை அவை சந்தையில் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றன எனவே அந்த பத்திரங்கள் முற்றிலும் வரி விலக்கு உண்டு ஏனென்றால் அரசாங்கத்தின் பத்திரங்கள் கில்ட் எட்ஜ் யோவை உருவாக்க வேண்டும் அங்கு நம்மிடம் ஆபத்தான பத்திரங்கள் மற்றும் குறைந்த ஆபத்தான பத்திரங்கள் உள்ளன எனவே ஆபத்தான பத்திரங்கள் அதிக வருவாயைக் கொடுக்கின்றன மற்றும் குறைந்த ஆபத்தான பத்திரங்கள் உங்களுக்கு குறைந்த வருவாயைக் கொடுக்கின்றன இறுதியில் விரும்பிய வருமானம் அல்லது வருவாயின் சதவீதம் கண்டறிய முடியும் எனவே இதன் பொருள் பணமும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் உறுதியக நிர்வகிக்கப்பட வேண்டும் முந்தைய வகுப்பில் நான் சொன்னது போல் நாம் மேலும் நகர்வோம் இன்றைய வகுப்பில் பண மேலாண்மை மாதிரிகள் பற்றி இந்த நாம் பேசுவோம் எனவே இங்கே நாம் பண மேலாண்மை மாதிரிகள் பற்றி போகிறோம் எங்களிடம் இரண்டு பரந்த பண மேலாண்மை மாதிரிகள் உள்ளன ஒன்று W பாமால் இந்த பேராசிரியர் W J பாமால் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதிரியை W பாமால் என்ற இரண்டு நபர்களால் நமக்குக் கொடுக்கப்பட்டது எனவே இப்போது இந்த இரண்டு மாடல்களையும் பற்றி விவாதிப்போம் பண நிர்வாகத்தை எவ்வாறு வழிநடத்தலாம் அல்லது வைத்திருக்க முடியும் என்பதைக் கற்றுக்கொள்வோம் அல்லது இரண்டு மாதிரிகளின் உதவியுடன் பணத்தை நிர்வகிப்பது பற்றி ஒரு யோசனை இருக்கிறது எனவே முதல் மாதிரி என்பது W J பாமால் இல் பிரதிபலித்தார் இப்போது நம்மிடம் இறுதிநிலை சரக்குகள் அல்லது இறுதிப் பொருட்களின் மூலப்பொருள்கள் அல்லது மூலப்பொருள் இப்போது நம்மிடம் இல்லை என்று அவர் கருதினார் இப்போது இங்குள்ள சரக்கு பணமாக உள்ளது எனவே EOQ உதவியுடன் சரக்குகளை நிர்வகித்து வருவதால் EOQயின் உதவியுடன் ஏன் பணத்தை மீண்டும் நிர்வகிக்க முடியாது எனவே இந்த EOQ மாதிரியை நாம் பயன்படுத்த வேண்டும் மேலும் W பாமால் தனது மனதில் அந்த எண்ணத்தை கொண்டிருந்தார் பின்னர் அவர் இந்த மாதிரியை ஒரு ஸர்டந்டீ மாடல் என்று அழைத்தார் எனவே இந்த மாதிரியில் அவர் அறிமுகப்படுத்திய இந்த உறுதியான கருத்து காரணமாக இந்த மாதிரியில் நிறைய குறைகள் உள்ளன ஆனால் அது வழக்கற்றுப் போன மாதிரி என்று நீங்கள் கூற முடியாது அல்லது அது பயன்படுத்தக்கூடியது அல்ல அல்லது அது முக்கியமல்ல இது வேறு பல பண்புகளைக் கொண்டுள்ளது இது பல அனுமானங்களை கொண்டுள்ளது மாதிரியின் சில அனுமானங்கள் அல்லது எந்தவொரு அக்கறையிலும் அல்லது எந்தவொரு நிறுவனத்திலும் அல்லது எந்தவொரு வணிக நிறுவனத்திலும் உண்மையாக இருந்தால் நாம் மாதிரியைப் பயன்படுத்தலாம் எனவே பேராசிரியர் W

J பாமால் ஆகும் நீங்கள் உண்மையான வணிகத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் ஒரு தனியார் துறை நிறுவனமாக இருந்தால் நிறுவனங்கள் எப்போதும் பணத்தை பணமாக வைத்திருக்காது என்று அவர் கூறுகிறார் நாம் பொதுத்துறை நிறுவனங்களைப் பற்றி பேசவில்லை ஏனென்றால் சந்தையில் எதுவும் முதலீடு செய்யப்படாததால் பணத்தின் முழுத் தொகையும் வைக்கப்படலாம் எனவே சந்தைப்படுத்தக்கூடிய பாதுகாப்பு என்று எதுவும் இல்லை ஆனால் உண்மையிலேயே திறம்பட நிர்வகிக்கப்படும் வணிக நிறுவனம் பொது அல்லது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் பணம் நிர்வகிக்கப்படுவதாக நாம் எதிர்பார்க்கிறோம் இதுவே W பாமால் என்று அவர் கூறுகிறார் நிறுவனங்கள் பணத்தின் ஒரு பகுதியை பணமாக வைத்திருக்கின்றன பின்னர் மீதமுள்ளவை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களின் வடிவத்தில் சந்தையில் முதலீடு செய்யப்படுகின்றன மற்றும் பணத்தை நிர்வகிக்க இரண்டு வழிகள் உள்ளது அதாவது பணத்தை ரொக்கமாக வைத்திருப்பது மற்றும் ஒரு பாதி பணம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது எனவே நிறுவனங்கள் பணத்தை இரு வழிகளிலும் பணத்தை நிர்வகிக்கின்றன பின்னர் ஓரளவு பணத்தை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்கின்றன பொதுவாக இது நியாயமான அனுமானம் என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் பொதுவாக நிறுவனம் இதை செய்ய வேண்டும் எனவே நிறுவனங்கள் இதைத்தான் செய்கின்றன என்று அவர் கருதினார் அவர் எடுத்த இரண்டாவது அனுமானம் ஒரே மாதிரியாகப் பிரிக்கக்கூடிய பத்திரங்கள் நிறுவனம் சந்தையில் உள்ள பத்திரங்களில் முதலீடு செய்யும் போது அவை ஒரே மாதிரியாகப் பிரிக்கக்கூடிய பத்திரங்கள் என்று அவர் கூறுகிறார் உதாரணமாக 100 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் பங்கில் முதலீடு செய்யப்பட்டது எனவே அவர் சந்தையில் 10000 ரூபாய் முதலீடு செய்ய விரும்பினால் இதன் பொருள் ஒரு ரூபாய் என்ற விகிதத்தில் 100 ரூபாய்க்கு பத்திரங்களை நாம் வாங்க வேண்டும் எனவே இதன் பொருள் நாம் 10000 ரூபாய் சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினால் 100 பத்திரங்களை வாங்க வேண்டும் எனவே 100 பெருக்கல் 100 10000 ரூபாயாக இருக்கும் இதேபோல் 10 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் பங்கு பத்திரத்தில் உள்ளது அதேபோல் நீங்கள் சந்தையில் இருந்து 1000 பத்திரங்களை வாங்க வேண்டும் எனவே இது இரண்டாவது அனுமானமாகும் இதை நீங்கள் சந்தையில் முதலீடு செய்ய விரும்பும் போது பத்திரங்களின் விலைகள் ஒரே மாதிரியாகப் பிரிக்கப்படாமல் இருக்கலாம் அது வெவ்வேறு விலைகளில் இருக்கலாம் மேலும் நாம் போர்ட்ஃபோலியோ வை உருவாக்குவது பற்றி பேசுகிறோம் எப்போதுமே ஒரே மாதிரியான பிரிக்கக்கூடிய பத்திரங்கள் நிச்சயமாக உங்களிடம் இருக்காது ஆனால் இன்னும் அவர் அனுமானத்தை எடுத்துள்ளார் மூன்றாவது அனுமானம் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு நிலையான செலவு உள்ளது இது அவர் இங்கு எடுத்துள்ள அனுமானமாகும் மேலும் நீங்கள் பணத்தை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களாகவும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை பணமாகவும் மாற்றும்போது நிச்சயமாக நாம் சில செலவுகளைச் செலுத்த வேண்டும் என்பதும் உண்மைதான் ஏனென்றால் நிறுவனத்தில் பணிபுரியும் மற்றும் பணத்தைக் கையாளும் நபர்களின் செலவு உள்ளது அவர்கள் பத்திரங்களில் முதலீடு செய்கிறார்கள் எனவே அதற்கான செலவு உள்ளது ஏனென்றால் நாம் தரகரை கண்டுபிடிக்க வேண்டும் தரகர் பத்திரங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது சில நேரங்களில் நமது பத்திரங்களை விற்கும் போது சந்தையில் வாங்குபவரை கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் தரகர் கமிஷன் உள்ளது என்பதும் பணத் துறையில் பணிபுரியும் மக்களின் சம்பளமும் சம்பந்தப்பட்டதாகும் எனவே சில குறைந்தபட்ச செலவுகள் உள்ளன இது டிரன்சாக்சன் காஸ்ட் இருப்பதாக நாம் கருதுகிறோம் ஏனென்றால் உங்களிடம் உபரி ரொக்கம் வைத்திருந்தால் நீங்கள் சந்தையில் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்வீர்கள் எனவே நாம் சந்தையில் இருந்து பத்திரங்களை வாங்கினோம் உங்களிடம் அந்த பணம் தேவைப்படும்போது வங்கிக் கணக்கில் அல்லது அலுவலக பங்குகளில் போதுமான பணம் இல்லாததால் நாம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை விற்க வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் பத்திரங்களை பணமாக மாற்றியுள்ளீர்கள் எனவே மொத்த பண நிர்வாகத்தின் முக்கிய அங்கமாக இது ஒரு செலவைக் கொண்டுள்ளது எனவே பணத்தை பத்திரங்கள் ஆகவும் பத்திரங்களை பணமாக மாற்றுவதற்கான செலவு உள்ளது அது டிரன்சாக்சன் க்கும் நிலையான செலவு உள்ளது எனவே இது அவர் எடுத்த மற்றொரு முக்கியமான அனுமானமாகும் இது உண்மை என்று நான் நினைக்கிறேன் இது நம்பமுடியாத அல்லது நம்பத்தகாத அனுமானம் அல்ல இந்த அனுமானம் உண்மைதான் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பணத்திற்கான மொத்த தேவை அறியப்படுகிறது ஆனால் இது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏனென்றால் உங்களுடைய தேவை தொடர்ந்து ஏற்ற இறக்கமாகக் இருக்கும் எனவே ஒவ்வொரு முறையும் வணிக பரிவர்த்தனைகளுக்கு அதே அளவு பணம் தேவைப்படுவதும் என்பது பொருந்தக் கூடியதாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அது ஒரே மாதிரியாக இல்லாவிட்டால் இந்த மாதிரியைப் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு பரந்த யோசனையை நீங்கள் பெறலாம் நாம் எவ்வளவு பணத்தை பணமாக வைத்திருப்போம் எவ்வளவு சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களாக மாற்ற வேண்டும் எனவே முடியாது என்று கூறுவது முற்றிலும் தேவையற்ற யோசனை மற்றும் இது தேவையற்ற மாதிரி பயன்படுத்த முடியாது என்று அதை நீங்கள் சொல்ல முடியாது சரியா எனவே இந்த அனுமானங்களை இது குறிக்கிறது எனவே 4 அனுமானங்களை இதுவரை நாம் விவாதித்தோம் முதலில் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் உள்ள பணத்தின் போர்ட்ஃபோலியோ மூன்றாவது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கு ஒரு நிலையான செலவு உள்ளது என்பதுஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆனால் இரண்டாவது மற்றும் நான்காவது ஒரே சீராகப் பிரிக்கக்கூடிய பத்திரங்கள் மற்றும் குறிப்பிட்ட இடைவெளியில் பணத்திற்கான மொத்த தேவை ஆகியவை அறியப்படுகின்றன அதைப் பற்றி சில சந்தேகம் உள்ளது ஆனால் ஆம் என்று நாம் கருதினால் பணத்தின் ஒரு ஆய்வு தேவை மற்றும் வெவ்வேறு இடைவெளியில் பணத் தேவை அறியப்படுகிறது 100 இருக்காது அது சாத்தியமில்லை என்பதை மறுக்க முடியாது அதுவும் சாத்தியமாகும் எனவே இந்த மாதிரியை ஏற்றுக்கொண்டு அதைப் பயன்படுத்த முயற்சிப்போம் இந்த மாதிரியின் உதவியுடன் பண இருப்பை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் கற்றுக்கொள்வோம் அவர் எடுத்த மற்ற 2 அனுமானங்கள் பணத் தேவைகள் டர்போ வில் உள்ள வேறுபாட்டை காட்டிலும் நிலையான வழிமுறையாகும் கால அவகாசம் 1 வாரம் அல்லது 15 நாட்கள் அல்லது 1 மாதம் என்று நீங்கள் வாராந்திர தேவைகள் அல்லது பதினைந்து நாட்கள் தேவைகள் அல்லது மாதாந்திர பணத் தேவைகள் என்று நிறுவனங்கள் கூறலாம் இது உண்மை ஆனால் 100 அல்ல ஏனெனில் உங்கள் தேவைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தேவைப்படலாம் சில சமயங்களில் உங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் தேவைப்படும் சில சமயங்களில் உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் தேவைப்படும் அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் 100 அது சரியாக இருக்காது எனவே பணத் தேவைகள் சீரானவை என்று நீங்கள் கருதினால் இன்னும் சில நீட்டிப்புகள் உள்ளன ஆம் நாம் இந்த மாதிரியைப் பயன்படுத்தலாம் இது கடைசி அனுமானம் அல்லது கடைசியாக இல்லை என்று நான் கூறுவேன் இது நிறுவனங்கள் நிலையான இடைவெளியில் பத்திரங்களை விற்கின்றன என்பது இரண்டாவது கடைசி அனுமானமாகும் உங்கள் பணத் தேவைகள் பணத்தின் நிலையான மொத்த தேவைகள் என்று அவர் கூறுகிறார் ஒருவேளை நீங்கள் 1 வருடம் எனவே வாராந்திர தேவை நிர்ணயிக்கப்பட்டால் அல்லது பதினைந்து வாரங்கள் தேவைப்பட்டால் அல்லது குறைந்தபட்சம் மாதாந்திர தேவை சரி செய்யப்பட்டுள்ளதாக அர்த்தம் எனவே மாதங்கள் பெருக்கல் 12 எனவே உங்கள் வருடாந்திர தேவை நிலையானது எனவே நீங்கள் எவ்வளவு பணம் பத்திரங்களாக மாற்ற வேண்டும் மற்றும் எவ்வளவு பத்திரங்கள் பணமாக மாற்ற வேண்டும் ஏனெனில் தேவை நிலையானது எனவே நாம் முதலீட்டு பத்திரங்களை பணமாக மாற்றலாம் அல்லது பணத்தை சீரான இடைவெளியில் முதலீட்டு பத்திரங்களாக மாற்றலாம் இதன் பொருள் எல்லாம் உறுதியாக உள்ளது அதாவது இன்னும் 100 சதவீதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் அதை முற்றிலும் நிராகரிக்க முடியாது பின்னர் இது மீண்டும் மிகவும் செல்லுபடியாகும் அனுமானமாகும் ஐடியல் கேஷ் உள்ளது ஏனெனில் சந்தையில் முதலீடு செய்யும் போது இந்த பணத்தை வைத்திருந்தால் அது நமக்கு ஏதாவது சம்பாதித்திருக்கும் நமக்கு சில நல்ல வருமானம் இருக்கும் எனவே இதற்கு ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் த் தவிர்க்கலாம் சந்தையில் இருந்து சில வருமானங்களை நாம் பெறலாம் ஏனெனில் நாம் அவர்களின் பணத்தை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்துள்ளோம் எனவே பணத்தை வைத்திருப்பதை விட இது மிகவும் சிறந்தது எனவே சிறந்த பணம் என்பது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் மாதிரியின் மைய புள்ளி பணத்தின் உகந்த சமநிலையை தீர்மானிக்கிறது இது பணத்தின் உகந்த சமநிலையாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை நாம் தொடக்கத்திலிருந்தே விவாதித்து வருகிறோம் மூலதன மேலாண்மைக்கு தற்போதைய சொத்துக்களின் அளவு 0 ஆகக் குறைக்கப்பட வேண்டும் ஆனால் அது மிக அதிகமாக இருக்கக்கூடாது எனவே அது தற்போதைய சொத்துக்கள் அனைத்தும் அதாவது சரக்கு பெறத்தக்கவைகள் ரொக்கம் அல்லது வேறு எந்த தற்போதைய சொத்தாக இருந்தாலும் பராமரிக்கப்பட வேண்டும் அவை சரியான மட்டத்தில் அல்லது உகந்த மட்டத்தில் நிர்வகிக்கப்பட வேண்டும் எனவே பணத்தின் உகந்த நிலை எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் என்பதாகும் எனவே அது மிக அதிகமாகவோ அல்லது மிகக் குறைவாகவோ இல்லை என்பதோடு அதிகப்படியான பணத்தின் செலவு அல்லது அதிகப்படியான பணத்தை நிர்வகித்தல் அல்லது பராமரித்தல் ஆகியவற்றைத் தவிர்க்கலாம் எனவே பாமால் இன் மாதிரியும் அந்த குறிப்பிட்ட உண்மையை எடுத்துக்காட்டுகிறது இது பணத்தின் உகந்த சமநிலையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது மிக அதிகமாகவோ அல்லது மிகக் குறைவாகவோ இல்லை எனவே நிறுவனம் அதை பணப்புழக்கமாகவும் பராமரிக்கிறது மற்றும் நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியாக திவாலாகவில்லை என்பதும் இதன் பொருள் அவர்கள் அதிக அளவு பணத்தை வைத்திருக்கவில்லை என்பதாகும் எனவே அவர்கள் அதிக செலவைச் செலுத்த வேண்டியதில்லை மேலும் அவை தொழில்நுட்ப ரீதியாக திவாலாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதில்லை பணத்தை வைத்திருப்பது போதுமானது என்று அவர்கள் கூறியுள்ளதால் இந்த மாதிரியிலிருந்து நாம் கற்றுக் கொள்ள வேண்டியது அதிகமாக அல்லது மிகக் குறைந்த அளவு இல்லாமல் உகந்த பண சமநிலையை எவ்வாறு பராமரிப்பது என்பதாகும் மற்றும் பணத்தின் உகந்த தொகையைக் கண்டுபிடிப்பதற்கு பாமால் முயற்சித்தார் என்பதையும் புரிந்துகொள்வோம் இந்த விஷயத்தில் இந்த மாதிரியைப் பயன்படுத்துவதைப் பற்றி நீங்கள் நினைக்கும் போது இங்கே சொல்லுங்கள் இப்போது பாமால் பயன்படுத்திய அதே அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது எனவே பணத்தின் உகந்த சமநிலையை அல்லது பணத்தின் அளவைச் செயல்படுத்துவதில் அவற்றின் கட்டமைப்பை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம் எனவே சரக்கு நிர்வாகத்தின் EOQ மாதிரி என்ன என்பதை நினைவுகூருங்கள் இந்த மாதிரி போன்று இங்கே நீங்கள் பணத்தை வைத்திருக்கிறீர்கள் இங்கே நேரம் மற்றும் பணம் ஆகியவை 2 முக்கியமான விஷயங்கள் இங்கே இந்த மாதிரி வேலை செய்கிறது இது ஒரு இரம்பப்பல் படத்தை போன்று உருவாக்குகிறது அதை இங்கே கண்டுபிடிக்க முயற்சித்தால் இங்கே நீங்கள் இதை 0 என அழைக்கிறீர்கள் இது C மற்றும் இதை நீங்கள் சராசரி பண இருப்பு என்று அழைக்கலாம் இது C 2 என்று நீங்கள் கூறலாம் பொதுவாக நீங்கள் வேறு எதுவும் செய்யாவிட்டால் சில விஷயங்கள் இங்கே இருப்பதைக் காண்போம் பொதுவாக C அளவு பணத்தை 0 முதல் C வரை வைத்திருக்கிறோம் இந்த அளவு பணத்தை இங்கிருந்து இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே வைத்திருக்கிறோம் முதல் புள்ளியில் நாம் வைத்திருக்கும் பணத்தின் பெரும்பகுதியை நாம் பயன்படுத்தத் தொடங்குகிறோம் எனவே இது கீழேவரத் தொடங்குகிறது அது கீழே வரும்போது 0 பின்னர் உடனடியாக நம்மிடம் பணம் இல்லை என்றால் நம்மிடம் பணம் எதுவாக இருந்தாலும் அது இங்கு வந்தவுடன் அதைப் பயன்படுத்தினோம் பின்னர் சந்தைப்படுத்தக்கூடியவற்றை விற்பனை செய்வோம் பத்திரங்களை சந்தையில் நாம் முதலீடு செய்திருந்தாலும் அந்த பத்திரங்களை சந்தையில் விற்பனை செய்வோம் மேலும் அந்த பத்திரங்களை பணமாக மாற்றுவோம் எனவே இது C 2 ஆக இருக்கும் அல்லது சராசரி மன்னிக்கவும் இது நாம் பயன்படுத்தும் பணத்தின் மொத்த தொகையாக இருக்கும் 0 முதல் C வரை இருக்கும் மேலும் முதல் நாளில் வணிகத்தைத் தொடங்கும்போது பணத்தை வைத்திருக்க ஆரம்பிக்கலாம் எந்த மாதமும் அல்லது எந்த வருடமும் நம்மிடம் பணம் C அளவு உள்ளது பின்னர் நாம் இங்கே பணத்தைப் பயன்படுத்தத் தொடங்குகிறோம் உங்களிடம் ரசீது மற்றும் பேமென்ட் பின்னடைவுகளை மீறுகின்றன நமது பண இருப்பு குறைந்து வருகிறது இறுதியாக இது மீண்டும் இந்த கட்டத்திற்கு வந்தவுடன் இந்த கட்டத்திற்கு வரும் இப்போது நீங்கள் பணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் நாம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை மாற்றுவோம் நாம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை விற்கிறோம் மீண்டும் பணத்தை இந்த நிலைக்கு கொண்டு வருவோம் மீண்டும் நாம் பணத்தைப் பயன்படுத்தத் தொடங்குவோம் அது இந்த புள்ளியைத் தொட்டவுடன் இந்த கட்டத்திற்கு வரும் பின்னர் மீண்டும் அதிகப்படுத்தி அதை இந்த நிலைக்கு இங்கு கொண்டு வருவோம் பின்னர் இந்த பணத்தை இப்போது பயன்படுத்துவோம் ஏனெனில் பேமென்ட் குறைந்து வருவதை விட மணி நேரம் குறைந்து வருகிறது எனவே மீண்டும் அது இங்கு வந்து பின்னர் சந்தையில் நாம் செய்த முதலீட்டை பணமாக மாற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை மீண்டும் மாற்றுவோம் நாம் மீண்டும் பண இருப்பை இந்த நிலைக்கு எடுத்துச் செல்வோம் பின்னர் மீண்டும் பணத்தைப் பயன்படுத்தத் தொடங்குவோம் அது நம்மிடம் இருக்கும் தொகையாகும் பின்னர் பண இருப்பு 0 ஆக வரும் இது எளிமையான மாதிரி ஆனால் எப்போதாவது என்ன நடக்கிறது எல்லா நேரங்களிலும் எடுத்துக்காட்டாக இந்த பணத்தின் அதிக அளவு எல்லா நேரங்களிலும் இருக்கும் என்று கருதப்படுகிறது அதுதான் சராசரி பண இருப்பு எனவே சில நேரங்களில் என்ன நடக்கிறது நாம் சில லீட் டைம் விரும்புகிறோம் லீட் டைம் என்பது எந்தவொரு பத்திரங்களையும் பணமாக மாற்றுவதற்கான இடைவெளியை நீங்கள் வைக்கும்போது எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் நீங்கள் எந்த நேரத்திலும் பத்திரங்களை சந்தையில் விற்க விரும்புவது அவ்வளவு எளிதானது அல்ல சந்தையில் பொருத்தமான விலையில் வாங்குபவர்களை நீங்கள் காணலாம் அது சாத்தியமில்லாத சந்தையில் நிலையில் தரகருக்கும் சில கால அவகாசம் தேவை நமது பணத் துறைக்கும் கூட தேவை எனவே அவர்கள் லீட் டைம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது என்று அர்த்தம் எனவே அங்கு என்ன நடக்கும் என்பது இங்கே சராசரி பண இருப்பு C C 2 என்றால் இதன்பாதி சராசரி பண இருப்பு என்பது நிறுவனத்தில் எல்லா நேரங்களிலும் பராமரிக்கப்படுகிறது எனவே பண இருப்பு இந்த மட்டத்தை அடையும் போது சில காலத்திற்குப் பிறகு நாம் இங்கு இருக்கிறோம் என்பதன் அர்த்தம் பண இருப்பு இங்கே எட்டும்போது அது கீழே வந்து கொண்டிருக்கிறது அது இங்கு வரும்போது என்ன இருக்கும் பணத்தை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை பணமாக மாற்றுவதற்கான ஆர்டரை வைப்போம் இந்த முறை பெரும்பகுதி நமக்கு கிடைக்கிறது இந்த நேரத்தில் இந்த கால அவகாசத்தை நாம் வைத்திருக்கிறோம் பண இருப்பு 0 ஆக மாறும் போது இந்த கால அவகாசம் எங்களுடன் கிடைக்கிறது இந்த கட்டத்தில் நாம் ஏற்கனவே செயல்முறையைத் தொடங்கினோம் மற்றும் எப்போது பண இருப்பு இந்த நிலைக்கு வரும் பின்னர் சந்தையில் உள்ள பத்திரங்களை விற்று அதை பணமாக மாற்றுவதன் மூலம் மீண்டும் பண இருப்பை வைத்திருக்க முடியும் இங்கே மீண்டும் நாம் பத்திரங்களை விற்பனை செய்வதால் பணத்தை நிரப்ப முடியும் எனவே இது லீட் டைம் மாதிரியாக இருக்கும் EOQ சரக்கு மாதிரியில் புதிதாக எதுவும் செய்யவில்லை சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால் மறு வரிசைப்படுத்தும் நிலை என்பது சராசரி பண இருப்பு நிலை அல்ல நாம் அதை குறைவாக வைத்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக இதை இந்த மட்டத்தில் சொல்லுங்கள் இந்த மட்டத்தில் வரிசையை வைப்போம் அதாவது நாம் பார்க்கும் வரிசையில் வைக்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் உங்கள் லீட் டைம் ம் வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நாம் அதைப் பயன்படுத்திக்கொண்டிருக்கும் பணத்தின் சராசரி தொகையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அது இங்கு 0 வரும்போது உடனடியாக இன்று மாலை 0 ஆகிவிட்டால் நாளை காலை இரவில் அல்லது 5 மணிக்கு பிறகு நாம் பத்திரங்களை பணமாக மாற்ற முடியும் என்பதில் உறுதியாக உள்ளோம் அடுத்த நாள் காலையில் நமது பணம் வங்கிக் கணக்கில் அல்லது அலுவலக மேசையில் இருக்கும் எனவே பின்னர் எந்தவொரு லீட் டைம் ம் தேவையில்லை அது எப்போதாவது நடக்கும் அது அப்படி அதிகம் நடக்காது சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை பணமாக மாற்றவும் நமக்கு குறைந்தபட்ச நேரம் தேவை எனவே இறுதியாக இந்த மாதிரியின் உதவியுடன் C என்று அழைக்கப்படும் ஒன்றை நாம் கண்டுபிடிக்க முடிகிறது C என்பது எல்லா நேரங்களிலும் நாம் விரும்பும் ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ் ஆகும் அதாவது C என்பது ஒரு கட்டத்தில் அல்லது எல்லா நேரங்களிலும் நாம் விரும்பும் பணத்தின் உகந்த இருப்பு ஆகும் எனவே இது ஏன் C என்று பொருள் C என்று நீங்கள் அதை அழைக்கும்போது ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ் என்று பொருள் எனவே இது பணத்தின் உகந்த இருப்பு என்று நீங்கள் எவ்வாறு கூறலாம் ஏனெனில் இங்கே C குறைந்தபட்ச மொத்த செலவு பணத்தை பராமரிப்பதற்கான குறைந்தபட்ச மொத்த செலவு பணத்தின் மொத்த செலவு இதை விட குறைவாக இருக்க முடியாது எனவே இது பணத்தின் C மட்டத்தில் குறைந்தபட்ச செலவாகும் பணத்தை பராமரிப்பதற்கான மொத்த செலவு அல்லது பணத்தின் இந்த குறைந்தபட்ச இருப்பு எனவே இதன் பொருள் என்னவென்றால் மொத்த செலவில் பணத்தின் உகந்த இருப்பு குறைந்தபட்சம் என்பதை இப்போது நீங்கள் எப்படிக் கண்டுபிடிப்பது என்பதை நான் இங்கே உங்களுக்குச் சொல்கிறேன் நம்மிடம் ஒரு கட்டமைப்பைக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் இங்கே இந்த இரண்டாவது கட்டமைப்பைக் கண்டால் செலவை இங்கே வைத்து பண இருப்பை இங்கே வைக்கவும் இது பண இருப்பு சரியா மேலும் EOQ மாதிரியில் இரண்டு வகையான செலவுகள் ஒன்று ஹோல்டிங் காஸ்ட் எனவே ஒரு வரிசைப்படுத்தும் செலவு ஹோல்டிங் காஸ்ட் அங்கு நீங்கள் சரக்குகளில் முதலீடு செய்த பணத்தின் வட்டியை பின்னர் கிடங்கு செலவுகள் என்று சொல்ல வேண்டும் பின்னர் மனித வளங்கள் அதாவது காவலாளியாக இருக்கலாம் அல்லது அந்தக் கிடங்கையோ அல்லது சரக்குகளின் கடையையோ கவனித்துக்கொண்டிருக்கும் மற்ற நபர்கள் இருக்கலாம் எனவே இந்த எல்லாவற்றையும் செலவழிக்க வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் வைத்திருக்கும் சரக்குகளின் அளவு அதிகமாக உள்ளது ஆனால் அது எதிர்மறையாக நடக்கிறது நீங்கள் வைத்திருக்கும் சரக்குகளின் அளவு குறைவாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் அடிக்கடி சரக்குகளை ஆர்டர் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு பக்கம் நீங்கள் 100 யூனிட் சரக்குகளை வைத்திருக்கிறீர்கள் மறுபுறம் 1000 யூனிட் சரக்குகளை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் 100 யூனிட் சரக்குகளை வைத்திருந்தால் என்ன நடக்கும் அது மிக விரைவாக முடிந்துவிடும் நீங்கள் மீண்டும் ஆர்டரை வைக்க வேண்டும் எனவே என்ன நடக்கும் என்பது பல ஆர்டர்கள் ஒரு வருடத்தில் அல்லது ஒரு மாதத்தில் வைக்கப்படும் மேலும் எங்கள் ஆர்டர் செலவு அதிகரிக்கும் மறுபுறம் நீங்கள் அதிக அளவு சரக்குகளை வைத்திருந்தால் உங்கள் ஹோல்டிங் காஸ்ட் உங்கள் வட்டி செலவை அதிகரிக்கும் அதாவது இது ஒரு மனிதவள செலவை அதிகரிக்கும் உங்கள் கிடங்கு செலவையும் அதிகரிக்கும் எனவே இந்த செலவுகள் அதிகரிக்கும் என்பதே இதன் பொருள் இந்த மாதிரியிலும் பாமால் என்று அழைத்தார் அங்கு நீங்கள் ஆர்டரை வைக்க முடியும் இங்கே மீண்டும் மீண்டும் இங்கே மாற்றுவோம் மேலும் பத்திரங்களை பணமாகவும் பணத்தை பத்திரங்களாக மாற்றுவதற்கான வரிசையை வைக்கிறோம் எனவே இது பணத்திற்கான ஒரு ஆர்டர் மற்றும் சரக்குகளுக்கான ஆர்டர் உள்ளது எனவே இது அதே செலவு எனவே நீங்கள் சரக்குகளை நிர்வகித்தாலும் அல்லது பரிவர்த்தனைகளை நிர்வகித்தாலும் இரண்டும் செல்லவும் ஒன்றுதான் என்று அவர் கூறுகிறார் அவர் சொல்லும் இரண்டாவது செலவு என்னவென்றால் அதை நீங்கள் ஹோல்டிங் காஸ்ட் என்று அழைக்கிறீர்கள் எனவே இரு சந்தர்ப்பங்களிலும் ஹோல்டிங் காஸ்ட் மிக அதிகம் ஏனெனில் நீங்கள் அந்த பணத்தை சந்தையில் முதலீடு செய்யாததால் பணத்தின் பற்றாக்குறை இருந்தால் எங்கிருந்து பணம் வரும் அல்லது ஒரு பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது சந்தையில் எங்கு முதலீடு செய்வது என்று நமக்குத் தெரியாது எனவே நீங்கள் அதிக அளவு பணத்தை வைத்திருக்கிறீர்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் சிறிய அளவிலான பணத்தை வைத்திருந்தால் உங்கள் டிரன்சாக்சன் காஸ்ட் நகர்கிறது இது உங்கள் டிரன்சாக்சன் காஸ்ட் என்று நான் கூறுவேன் இங்கே நீங்கள் ஒரு வளைவை வரைந்தால் அது குறைந்தபட்ச செலவு ஒன்றை காண்பீர்கள் இந்த செலவு குறைந்தபட்ச செலவு என அழைக்கப்படுகிறது எனவே இது என்ன இது C அளவு என அழைக்கப்படுகிறது அதனால்தான் C பணத்தின் உகந்த தொகை அல்லது பணத்தின் இருப்பு என்று முந்தைய விவாதத்தில் சொன்னேன் C இன் மொத்த செலவு குறைந்தபட்சம் என்பதால் ஒருபுறம் நீங்கள் ஹோல்டிங் காஸ்ட் ஐ எடுத்துக் கொள்ளும்போது நான் இங்கே ஒரு வளைவை வரைந்தால் அது குறைந்தபட்ச செலவின் குறைந்தபட்ச புள்ளியாகும் இது குறைந்தபட்ச செலவு மற்றும் இதுதான் நாம் இங்கு எடுக்கும் பண இருப்பு இதன் பொருள் நீங்கள் இந்த அளவு பணத்தை வைத்திருந்தால் உங்கள் செலவு என்னவாக இருக்கும் இந்த அளவு இருக்கும் ஆனால் நீங்கள் பணத்தின் அளவை உதாரணமாக நிறுவனம் C இருந்து C 1 ஆக மாற்றினால் என்ன நடக்கும் என்பது புதிய கோடாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் கூறும் டிரன்சாக்சன் காஸ்ட் அதிகமாக உள்ளது நீங்கள் இதை இந்த நிலைக்கு கொண்டு வந்தால் அது C2 ஆகும் இந்த புள்ளியை நீங்கள் இங்கே எடுத்துக் கொண்டால் அது C 2 என்று சொல்லுங்கள் எனவே வளைவு எப்படி இருக்கும் அது இது போன்றதாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் உங்கள் ஹோல்டிங் காஸ்ட் டன் குறுக்கிடும் இடமாகும் எனவே இது பணத்தின் C அளவு என அழைக்கப்படுகிறது இதைத்தான் நாம் கண்டுபிடிக்க முயற்சித்தோம் இது பாமால் சொல்லும் பணத்தின் C தொகை இது சாதாரணமாக நம்மிடம் வைத்திருக்கும் பணத்தின் அளவு C என்று கூறுகிறார் ஏனெனில் இந்த பண இருப்புக்கான செலவு உகந்ததாக இருப்பதால் அதைப் பயன்படுத்தத் தொடங்கும் போது இந்த நிலைக்கு அல்லது எப்போதாவது இந்த நிலைக்கு வர அனுமதிக்கப்படுகிறது பின்னர் நாம் மீண்டும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை விற்கிறோம் அவற்றை பணமாக மாற்றி மீண்டும் பணத்தை நிரப்புகிறோம் எனவே பணத்தை நிர்வகிப்பதில் அல்லது பண நிலுவைகளை நிர்வகிப்பதில் சரக்கு நிர்வாகத்தில் பொருந்தக்கூடிய எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட என்ற கருத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இதுதான் இப்போது நாம் விவாதிக்கும் அடிப்படை மாதிரி ஆனால் இந்த மாதிரியை எவ்வாறு பயன்படுத்துவது அடுத்த வகுப்பில் உங்களுடன் கலந்துரையாடுவேன் மிக்க நன்றி